வணக்கம் உங்களை இந்த விரிவுரைக்கு வரவேற்கிறோம் முந்தைய வகுப்பில் காம்பினட்டோரியல் டெஸ்டிங் ஆக அமையும் அதை நாம் ஒரு விதி என கூறலாம் ஆகவே நாம் சென்ற வகுப்பில் கற்றவற்றை திருப்பி பார்க்கலாம் வேறுபட்ட நிபந்தனைகளை அல்லது நிபந்தனைகளின் மதிப்பின் வெளியீடுகளை நாம் குறிப்பிடலாம் தொடர்புடைய செயல்களை உதாரணமாக செயல் 3 என்பது நிபந்தனைகளின் மதிப்பை பொறுத்து நடைபெறலாம் அல்லது நடைபெறாமல் போகலாம் இதுவே டெசிஷன் டேபிள் எனப்படும் சில நிபந்தனைகளின் மதிப்பை தேவையில்லை என குறிப்பிட்டுள்ளோம் ஆகவே இந்த நிலையில் நிபந்தனை 2 ன் மதிப்பு எதுவாயினும் விதி 2 என்பது செயல்படுத்தப்படும் நாம் இப்பொழுது சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் முதலாவது நாம் எளிமையான உதாரணத்தில் தொடங்கலாம் நாம் a b c என்னும் 3 காரணிகள் உள்ள ஒரு செயல்பாட்டினை எடுத்துக்கொள்ளலாம் a b c என்பது ஒரு முக்கோணத்தின் பக்கங்களை குறிக்கும் முக்கோணம் எந்த வகையை சார்ந்தது என்பதை பக்கம் 1 பக்கம் 2 பக்கம் 3 என்பவற்றின் மதிப்பை பொறுத்து கணக்கிடலாம் மேலும் பக்கங்களின் மதிப்பின் அடிப்படையில் முக்கோணம் சமமிலாப்பக்க முக்கோணம் இருசமபக்க முக்கோணம் சமபக்க முக்கோணம் செங்கோண முக்கோணம் ஆகியவை அமையாமலும் இருக்கலாம் இப்பொழுது நிபந்தனை C1 என்பது a b c என்பவை முக்கோணத்தை உருவாக்கலாம் அல்லது C2 என்பது ab C3 என்பது ac C4 என்பது bc என்பதாகும் இதன் அடிப்படையில் a b c என்னும் காரணிகளை நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம் ஆகவே காரணிகள் என்பது a b c ஆகும் இவை 3 பக்கங்களை குறிக்கும் ab ac bc என்பவை காரணிகளின் 3 நிபந்தனைகள் ஆகும் இப்பொழுது நாம் டெசிஷன் டேபிளை குறிப்பிடலாம் C1 என்பது 0 ஆக இருப்பின் இது முக்கோணத்தை உருவாக்காது ஆகவே a1 எடுத்துக்கொள்ளப்படும் தற்போது முக்கோணம் உருவாகுமாயின் C2 C3 C1 என்பது 1 ஆக இருக்கும்போது அது சமபக்க முக்கோணம் ஆகும் அதாவது எல்லா பக்கங்களும் சமமாகும் இதைப்போல நாம் எல்லா கட்டங்களையும் நிரப்பும்போது டெஸ்ட் கேஸ் ஆக குறிப்பிடலாம் நாம் a b c என்னும் காரணிகளின் குறிப்பிட்ட மதிப்புகளை எழுதும்போது ஒவ்வொரு காளமும் குறிக்கும் உதாரணமாக a b b c and c a மற்றும் என்பது சரியல்ல அது முக்கோணம் அல்ல 4 1 2 என்பவற்றை குறிப்பிட்ட மதிப்புகளாக எடுத்து தொடரலாம் ஆனால் இது ஒரு முழுமையான டெசிஷன் டேபிள் உருவாக்கலாம்

டெசிஷன் டேபிளின் கிடைக்கும் இப்பொழுது நாம் வேறு ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் இதில் செயல்பாடு என்பது கணினி அச்சுப்பொறி பழுது நீக்கம் செய்வதாகும் நாம் இந்த செயல்பாட்டிற்கு சில உள்ளீடுகளை கொடுக்கலாம் உதாரணமாக அச்சுப்பொறி எதையும் அச்சு செய்யவில்லை சிகப்பு விளக்கு மின்னிக் கொண்டிருக்கிறது அச்சுப்பொறியை கணினி அங்கீகரிக்கவில்லை இந்த உள்ளீடுகளின் அடிப்படையில் நாம் வெளியீட்டை குறிப்பிடலாம் உதாரணமாக அச்சுப்பொறி அச்சு பண்ணவில்லை என்றாலும் சிகப்பு விளக்கு மின்னி கொண்டிருந்தாலும் அச்சுப்பொறி அங்கீகரிக்கப்படாமல் இருந்தாலும் வெளியீடு என்பது அச்சுப்பொறி கணினியுடன் இணைக்கும் கேபிளை சரி பார்க்கலாம் மென்பொருள் சரியாக நிறுவப்பட்டுள்ளதா என பார்க்கலாம் மை அளவைப் பார்த்து மாற்றலாம் இருப்பினும் அச்சுப்பொறி அச்சு செய்யவில்லை என்றாலும் அல்லது சிகப்பு விளக்கு சிகப்பு மின்னிக் கொண்டிருந்தால் மையை சரிபார்த்து மாற்றலாம் அல்லது காகிதம் சிக்கி உள்ளதா என சரி பார்க்கலாம் அனைத்து விதமான உள்ளீட்டு காரணிகளுக்கும் தொடர்புடைய செயல்களை எழுதலாம் இது அச்சுப்பொறி பழுது நீக்கம் செய்வதற்கான டெசிஷன் டேபிளை உருவாக்கும் இப்பொழுது டெசிஷன் டேபிளை குறித்து நமது புரிதலின் அடிப்படையில் ஒரு எளிய கணக்கிற்கு விடை காணலாம் உதாரணமாக ஒரு விமான சேவை உணவு வழங்குவதாக எடுத்துக்கொள்ளலாம் விமானம் பாதி இருக்கைகளுக்கு மேல் நிரம்பினதுடன் விமான கட்டணம் 3000 ற்கு அதிகமாக இருப்பின் இலவசமாக உணவு வழங்கப்படும் விமானம் பாதி இருக்கைகளுக்கு மேல் நிரம்பினதுடன் கட்டணம் 3000 ற்கு அதிகமாக இருப்பின் இலவச உணவு வழங்கப்படும் ஆனால் அதுவே உள்நாட்டு விமானம் ஆக இருப்பின் இலவச உணவு வழங்கப்படாது உணவிற்கு கட்டணம் வசூலிக்கப்படும் இதற்கு நாம் டெசிஷன் டேபிளை எப்படி உருவாக்கலாம் நாம் நிபந்தனைகளை பார்க்கும்போது அவைகள் யாதெனில் இருக்கைகள் பாதிக்குமேல் நிரம்பி இருக்கிறதா இது உள்நாட்டு அல்லது சர்வதேச விமான சேவையா கட்டணம் 3000 ற்கு அதிகமாக உள்ளதா என்பவைகளாகும் அதற்கான செயல்பாடு இலவச உணவு வழங்கப்படுமா அல்லது வழங்கப்படாதா என்பதாகும் இப்பொழுது நாம் எல்லாவகையான சாத்தியங்களையும் உருவாக்கலாம் பாதிக்குமேல் இருக்கைகள் நிரம்பி உள்ளதா ஆம் உள்நாட்டு சேவையா ஆம் பயணக்கட்டணம் 3000 ஆம் எனில் இலவச உணவு இல்லை பாதிக்குமேல் நிரம்பியுள்ளதா ஆம் உள்நாட்டு சேவையா ஆம் பயணக்கட்டணம் 3000 இல்லை எனில் இலவச உணவு இல்லை பாதிக்குமேல் நிரம்பியுள்ளதா இல்லை உள்நாட்டு சேவையா இல்லை பயண கட்டணம் 3000 இல்லை எனில் இலவச உணவு இல்லை என்பதாகும் ஆனால் பாதிக்குமேல் நிரம்பியுள்ளதா ஆம் உள்நாட்டு சேவையா இல்லை பயணக்கட்டணம் 3000 ற்கு அதிகமா ஆம் எனில் இலவச உணவு வழங்கப்படும் என்பதாகும் ஆகவே நாம் இந்த விதிகளை வைத்து சில டெஸ்ட் கேஸ் உருவாக்க வேண்டும் என்பதை எவ்வாறு மேம்படுத்துவது அதை நாம் பார்க்கலாம் நாம் 3 நிபந்தனைகள் ஆன பாதிக்குமேல் இருக்கைகள் நிரம்பியுள்ளது ஒரு இருக்கைக்கு மூவாயிரத்திற்கும் அதிகமான கட்டணம் உள்நாட்டு விமான சேவையாக இருப்பின் இலவச உணவிற்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என எடுத்துக்கொள்ளலாம் முதலாவது நாம் எல்லா சாத்தியக்கூறுகளின் மதிப்பை ஆம் மற்றும் இல்லை என எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே 23 அதாவது 8 சாத்தியக்கூறுகள் தேவைப்படும் நாம் இப்பொழுது தொடர்புடைய செயல்களை குறிப்பிடலாம் பாதி இருக்கைகளுக்கு மேல் நிரம்பியிருக்கும் நிலையில் உணவு வழங்கப்படும் அது உள்நாட்டு விமான சேவையாக இல்லாத நிலையில் சர்வதேச விமான சேவையாக இருப்பின் அது இலவச உணவாகும் நாம் இங்கு காணும் ஒரு நிகழ்வு என்னவெனில் நாம் ஒரு டெசிஷன் டேபிளை உருவாக்கலாம்

இது மிகவும் கச்சிதமாக உள்ளது விதி எண்ணிக்கை குறைவு நாம் கண்டு கொள்ளத் தேவையில்லை என்பதை உபயோகித்து உள்ளோம் ஆகவே எண்ணிக்கை நான்காக குறைந்துள்ளது இப்பொழுது நாம் இந்த விதிகளை குறித்து சில காரணிகளை பார்க்கலாம் நாம் டெசிஷன் டேபிளை உருவாக்க வேண்டும்

அதிகமான டெசிஷன் மேக்கிங் தேவைப்படும் சூழ்நிலைகளிலும் இந்த நிபந்தனைகள் நடக்குமாயின் அந்த செயல்பாடுகளை செய்யலாம் என்பது போன்ற நிலைகளிலும் டெசிஷன் டேபிளை முறையை உபயோகிக்கலாம் இதன் வெளியீடு என்பது உள்ளீடுகளின் இடையே உள்ள தொடர்பையும் அல்லது உள்ளீட்டிற்கும் காரணிகளை சார்ந்த கணக்கிடுதல் உள்ளீட்டிற்கும் வெளியீட்டிற்கும் இடையே உள்ள தொடர்பையும் குறிக்கும் இந்த எல்லா நிலைகளிலும் நாம் டெசிஷன் டேபிளை மிகவும் உதவும் இப்பொழுது நாம் டெசிஷன் டேபிளை உருவாக்கலாம் முதலாவதாக நிபந்தனைகளை கண்டுபிடிக்க வேண்டும் முதல் நிபந்தனை என்பது வாடிக்கையாளர் உறுப்பினரா இரண்டாவது நிபந்தனை வாங்கும் விலை இரண்டாயிரத்திற்கு அதிகமா அல்லது இல்லையா மூன்றாவது நிபந்தனை எஸ் பி அட்டை உபயோகப்படுத்தப்பட்டது அல்லது இல்லையா தள்ளுபடி தவிர வாங்கின மொத்த விலை என்ன ஆகவே இந்த நான்கு நிபந்தனைகளுடன் நாம் டெசிஷன் டேபிளை உருவாக்கலாம் உறுப்பினர் இல்லை வாங்கின விலை 2000 ஆம் எஸ்பிஐ அட்டை ஆம் தள்ளுபடி தவிர மொத்த விலை 2000 ஆம் எனில் மொத்த தள்ளுபடி எஸ்பிஐ அட்டைக்கு 5 சதவீதம் மற்றும் விநியோக கட்டணம் இல்லை என்பதாகும் நாம் டெசிஷன் டேபிளை உருவாக்கலாம்

காஸ் எபெக்ட் கிராஃப் எளிதாக உருவாக்கலாம் நாம் ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம் அதாவது காஸ் எபெக்ட் கிராஃப் உருவாக்கலாம் நாம் இந்த செயல்முறையை ஒரு எடுத்துக்காட்டின் வழியாக பார்க்கலாம் 1 லட்சத்திற்கு குறைவான வைப்பு நிதிக்கு 1 வருடத்திற்கு 6 சதவீத வட்டியும் 1 வருடம் முதல் 3 வருடம் வரை 7 சதவீத வட்டியும் 3 வருடத்திற்கு மேல் 8 சதவீத வட்டியும் வழங்கப்படும் 1 லட்சத்திற்கு அதிகமான வைப்பு நிதிக்கு 1 வருடத்திற்கு 7 சதவீத வட்டியும் 1 வருடத்திற்கு மேல் 3 வருஷம் வரை 8 சதவீத வட்டியும் 3 வருடத்திற்கு மேல் 9 சதவீத வட்டியும் வழங்கப்படும் இப்போது நாம் நிபந்தனைகளையும் அதனோடு தொடர்புடைய செயல்பாடுகளையும் எழுதலாம் ஆகவே வைப்புநிதி காலம் 1 வருடத்திற்கு குறைவு 1 முதல் 3 வருடம் வரை 3 வருடத்திற்கு மேல் வைப்பு நிதி 1 லட்சத்திற்கு குறைவு வைப்பு நிதி லட்சத்திற்கு மேல் என்பவை நிபந்தனைகள் நாம் இதனோடு தொடர்புடைய செயல்பாடுகள் அதாவது வட்டி 6 சதவீதம் 7 சதவீதம் 8 சதவீதம் அல்லது 9 சதவீதம் ஆகும் இப்பொழுது நாம் இதனை கிராஃப் ஆக உருவாக்கலாம் நாம் இதை பார்க்கும்போது C1 C2 C3 என்பது வைப்புநிதி காலத்தையும் C4 C5 என்பது வைப்புநிதி தொகையையும் அதாவது 1 லட்சத்திற்கு அதிகமாக அல்லது குறைவா என்பதை குறிக்கும் C4 C5 என்பது வைப்புநிதி 1 லட்சம் அல்லது 1 லட்சம் என்றும் c1 c2 c3 கால அளவையும் குறிக்கும் இப்போது வைப்புநிதி காலம் 1 வருடம் மற்றும் வைப்பு நிதி தொகை 1 லட்சம் எனில் வட்டி விகிதம் 6 சதவீதம் வைப்புநிதி காலம் 1 வருடம் மற்றும் வைப்பு நிதி தொகை 1 லட்சம் எனில் வட்டி விகிதம் 7 சதவீதமாகும் ஆகவே இது அண்ட் உபயோகித்து உள்ளோம் ஆகவே காஸ் எபெக்ட் கிராஃப் நேரடியாக உருவாக்கலாம் நிபந்தனைகளையும் அதனோடு தொடர்புடைய செயல்களையும் உருவாக்கலாம் மேலும் நிபந்தனைகளின் மாறுபட்ட மதிப்புகளையும் காணலாம் ஆகவே இதுவே டெசிஷன் டேபிள் எளிதாக கண்டுபிடிக்கலாம் இந்த காம்பினட்டோரியல் டெஸ்டிங் ஆகும்

இனிவரும் வகுப்புகளில் நாம் பெயர்வைஸ் டெஸ்டிங் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் மேலும் பயனுள்ள டெஸ்டிங் என்பதை அடைவதற்கு வலுவான டெஸ்டிங் அல்லது டெசிஷன் குறித்து கற்றுக்கொள்ளலாம்